இன்று நான் ஒற்றைப் பிளவு விளிம்பு விளைவு பற்றி விளக்க உள்ளேன் இந்த சோதனையின் குறிக்கோள் ஆனது பிளவின் அகலத்தை அளப்பதாகும் இப்பொழுது இணையான ஒளிக்கதிர்கள் பிளவின் மேல் செங்குத்தாக விழுகிறது படத்தில் காட்டிய இந்த சிவப்பு பகுதியானது ஒளி புகாத பகுதியாகும் இந்த செவ்வக பகுதியானது திறந்துள்ளது ஒளியானது இந்த பிளவின் வழியாக செல்கிறது இந்த பிளவின் அகலமும் ஒளியின் அலைநீளத்தின் வரிசையும் ஒன்றாக இருந்தால் நாம் திரையில் விளிம்பு விளைவு அமைப்புமுறையை பார்க்கலாம் இப்பொழுது படத்தில் பார்த்தபடி திரையில் நீங்கள் விளிம்பு விளைவு வரிசையை பார்க்க முடியும் இவ்வாறாக இன்டன்சிட்டி வேறுபாடு திரையில் பார்க்க முடிகிறது இந்த மையத்தில் உள்ளது முதன்மை மேக்ஸிமம் எனப்படும் மையத்திற்கு அடுத்ததாக இருப்பது இரண்டாவது மேக்ஸிமம் எனப்படும் இந்த 2 மேக்ஸிமங்களுக்கு இடையே நமக்கு மினிமம் கிடைக்கிறது இந்த கரும்புள்ளிகள் மினிமம் ஆகும் இந்த மையத்தில் உள்ளது மைய மேக்ஸிமம் ஆகும் இந்த மைய மேக்ஸிமத்திற்கு இரண்டு புறமும் நமக்கு இரண்டாம் நிலை மேக்ஸிமம் கிடைக்கிறது இந்த மைய மேக்ஸிமம் மற்றும் இரண்டாம் நிலை மேக்ஸிமம் இவற்றிற்கு இடையே நமக்கு மினிமம் கிடைக்கிறது இப்பொழுது திரையில் காணும் இன்டன்சிடி வேறுபாடானது β மதிப்பை சார்ந்திருக்கிறது β என்றால் என்ன β வின் மதிப்பானது கீழ்க்கண்டவாறு இருக்கிறது இந்த சமன்பாடு நாம் விளிம்பு விளைவு பற்றி விளக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம் I Io Sin2β β2 Here β πa sin Ɵ λ இந்த β அலை நீளத்தை பொறுத்திருக்கிறது நாம் இந்த சோதனையை செய்யும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அலை நீளத்தை உபயோகப்படுத்துகிறோம் நாம் இங்கே லேசர் ஒளியை உபயோகப்படுத்துகிறோம் அதனுடைய அலை நீளமானது 632 8 nm ஆகும் இந்த அலை நீளமானது இந்த சோதனைக்கு நிலையான தாகும் இப்பொழுது இந்த பிளவின் அகலமானது a என்று இருக்கட்டும் இங்கு கோணம் Ɵ என்பது விளிம்பு விளைவு கோணமாகும் இப்பொழுது நாம் எல்லா திசைகளிலும் விளிம்பு விளைவை பெறுகிறோம் படத்தில் பாருங்கள் கோணம் Ɵ வின் இருபுறமும் இணையான கதிர்கள் செல்கின்றன அவை குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்துகின்றன கோண மதிப்பு மாறுபடும் பொழுது நமக்கு வேறுவிதமாக இணையான கதிர்கள் கிடைக்கும் பின்பு அவை குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்தும் அதனால்தான் விளிம்பு விளைவு என்பது குறுக்கீட்டு விளைவு தவிர வேறொன்றுமில்லை அதாவது இரண்டாவது சிறுஅலைகளின் குறுக்கீட்டு விளைவுதான் ஒரு வேவ் ஃப்ரண்ட் பிளவின் மீது விழும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு புள்ளியும் ஒரு இரண்டாம் நிலை மூலமாக செயல்படுகிறது இதிலிருந்து நமக்கு இரண்டாம் நிலை சிறு அலைகள் கிடைக்கிறது இது தான் ஐகன் தத்துவமாகும் இந்த இரண்டாம் நிலை சிறு அலைகள் மூலமாக குறுக்கீட்டு விளைவு ஏற்படுகிறது அதனால் நமக்கு விளிம்பு விளைவு அமைப்பு கிடைக்கிறது இந்த குறுக்கீடு விளைவானது வெவ்வேறு கோணங்களில் நிகழ்கிறது குறுக்கீட்டு விளைவு நிபந்தனைப்படி நமக்கு இன்டன்சிட்டியின் மேக்ஸிமம் மற்றும் மினிமம் கிடைக்கிறது நாம் ஏற்கனவே குறுக்கீட்டு விளைவு சோதனையில் இத்தகைய வேறுபாடு எவ்வாறு நிகழ்கிறது என்று பார்த்தோம் இந்த கோணம் Ɵ என்பது மாறுபடுகிறது இந்தக் கோணம் மாறும் பொழுது β மதிப்பும் மாறுபடுகிறது இது ஒரு குறிப்பிட்ட அழகானது பிளவின் அகலத்திற்கு ஆனது அதாவது கோணத்தின் மதிப்பை பொறுத்து β மதிப்பு இருக்கிறது இப்பொழுது இன்டன்சிட்டி மேக்ஸிமம் மினிமம் எவ்வாறு மாறுபடுகிறது என்று பார்க்கலாம் இப்பொழுது β மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது sin β மதிப்பு பூஜ்யம் ஆகும் அப்படி என்றால் இன்டன்சிட்டி மேக்ஸிமம் ஆகும் அதாவது I Io ஆகும் மற்ற β மதிப்புக்கு இன்டன்சிட்டி Io மதிப்பைவிட குறைவாக இருக்கும் அதாவது கோணம் Ɵ மதிப்பு அதிகரிக்கும் பொழுது β மதிப்பு அதிகரிக்கிறது இப்பொழுது கீழ்க்கண்ட சமன்பாட்டில் இருந்து நீங்கள் எவ்வாறு மைய மேக்ஸிமம் மற்றும் மினிமம் கிடைக்கிறது என்று தெரிந்துகொள்ளலாம் a sin Ɵ m λ அதாவது அதாவது β மதிப்பு பூஜ்ஜியம் எனில் நமக்கு மைய மேக்ஸிமம் கிடைக்கிறது இங்கு β மதிப்பு 2π 3π என்று இருக்கிறது அதை அதாவது β என்பது m π ஆகும் அதாவது β மதிப்பு m π என்று இருக்கும் பொழுது நமக்கு மினிமம் கிடைக்கிறது இது இரண்டு பக்கமும் சமச்சீராக கிடைக்கிறது அதாவது asin Ɵ m λ இன்று இருக்கும் பொழுது நமக்கு மினிமம் கிடைக்கிறது இதுதான் விளிம்பு விளைவின் மினிமம் பெறுவதற்கான நிபந்தனையாகும் ஆனால் இரண்டாம் நிலை மேக்ஸிமம் நமக்கு 3π 2 5π2 என்ற மதிப்புகளில் கிடைக்க வேண்டும் அதாவது 1 5 π மற்றும் 2 5 π மதிப்புகளில் கிடைக்க வேண்டும் ஆனால் அவை சரியாக 1 5 π மதிப்பில் கிடைப்பதில்லை அதைவிட சற்றுக் குறைவான மதிப்பில் கிடைக்கிறது அதனுடைய மதிப்பானது 2 47 π என்ற மதிப்பில் கிடைக்கிறது ஏனென்றால் அவை வரைபடம் மூலம் பெறப்பட்டவையாகும் ஆனால் நாம் இங்கே அவற்றை பார்க்கவில்லை இந்த சோதனைக்கான சமன்பாடு ஆனது asin Ɵ m λ ஆகும் இதுதான் விளிம்பு விளைவின் மினிமம் பெறுவதற்கான சமன்பாடு ஆகும் இப்பொழுது பிளவின் அகலம் காண்பது எவ்வாறு என்று பார்க்கலாம் அதற்கு நாம் கோண மதிப்பு கணக்கிட வேண்டியதாக உள்ளது நமக்கு ஏற்கனவே அலைநீள மதிப்பு தெரியும் நாம் வெவ்வேறு வரிசைகளுக்கு கோண மதிப்பை கணக்கிட்டால் பிளவின் அகலத்தை எளிதாக கணக்கிட முடியும் வெவ்வேறு மதிப்புகளுக்கு கணக்கிட்ட பின் நாம் பிளவின் அகலத்தில் சராசரி எடுக்க வேண்டும் படத்தில் காட்டிய அட்டவணையை நாம் உபயோகப்படுத்தலாம் நாம் உபயோகப்படுத்தும் ஒளியின் அலை நீளத்தை குறித்துக்கொள்ள வேண்டும் பிறகு திரைக்கும் பிளவுக்கும் உள்ள தூரத்தை D என்று குறித்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஒளி உணர்கருவி அல்லது ஒளி காணி எடுத்துக்கொண்டு ஒளியின் இன்டன்சிட்டி எவ்வாறு வேறுபடுகிறது என்று வெவ்வேறு இடங்களில் செங்குத்தான திசையில் குறித்துக்கொள்ள வேண்டும் முதலில் இடதுபுறம் கடைசி பகுதிக்கு சென்று பிறகு சிறிது சிறிதாக நகர்த்தி ஒவ்வொரு இடத்திலும் இன்டன்சிட்டி எவ்வாறு வேறுபடுகிறது என்று ஒளி மின்னோட்டத்தை அல்லது ஒளி மின்னழுத்தத்தை அளக்க வேண்டும் படத்தில் காட்டியபடி இந்த மையப் புள்ளியை பூஜ்ஜியம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த இடதுபக்க கடைசி முனையை X என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது 0 என்ற இடத்தில் கோணம் Ɵ வின் மதிப்பு பூஜ்யம் ஆகும் இப்பொழுது வெவ்வேறு கோண மதிப்புகளுக்கு நாம் sin Ɵ மதிப்புகளை கண்டுபிடிக்க முடியும் கோண மதிப்பு சிறியது எனில் நாம் sin Ɵ விற்கு பதிலாக tan Ɵ மதிப்பை எடுத்துக்கொள்ளலாம் படத்தில் காட்டியபடி மையப்பகுதியை X0 என்று எடுத்துக் கொண்டால் திரையின் இடது பக்கத்தின் கடைசி பகுதியை X என்று எடுத்துக் கொண்டால் X X0 என்பதை D மதிப்பால் வகுத்தால் நமக்கு SinƟ மதிப்பு கிடைக்கும் இப்பொழுது நாம் வெவ்வேறு X மதிப்புக்குஇன்டன்சிட்டியை கணக்கிட வேண்டும் அதாவது ஒளி மின்னோட்டம் அல்லது ஒளி மின்னழுத்தம் இவற்றைக் கணக்கிட்டு நாம் கோணத்தை வைத்து படத்தில் காட்டியபடி வரைபடம் வரைய வேண்டும் இப்பொழுது வெவ்வேறு கோண மதிப்புகளுக்கு நமக்கு மினிமம் மற்றும் மேக்ஸிமம் கிடைக்கிறது நாம் கீழ்க்கண்ட சமன்பாட்டை உபயோகப்படுத்தி a மதிப்பை கணக்கிடலாம் இங்கு a sin Ɵ m λ இங்கு X0 என்ற இடத்தில் மைய மேக்ஸிமம் கிடைக்கிறது படத்தில் காட்டியபடி அட்டவணையில் X X0 D மதிப்புகளை சென்டிமீட்டர் அல்லது மில்லி மீட்டர் அளவுகளில் குறித்துக் கொள்ளலாம் இப்பொழுது ஒளி மின்னோட்டம் அல்லது ஒளி மின்னழுத்தம் கோணத்தை பொறுத்து எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை குறித்துக்கொள்ள வேண்டும் அதாவது வெவ்வேறு கோண மதிப்பிற்கு இன்டன்சிட்டி எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை குறித்து கொள்கிறோம் இப்பொழுது நாம் செங்குத்து திசையின் வலதுபுறம் ஒளி உணர்த்தும் கருவியை நகர்த்தி முதலில் எடுத்தது போல் வெவ்வேறு இடங்களில் வைத்து அளவுகளை குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நமக்கு இரண்டு வகையான அளவுகள் கிடைத்துள்ளன ஒன்று மையப்பகுதிக்கு இடதுபுறமும் மற்றொன்று மையப்பகுதிக்கு வலது புறமும் எடுத்தவை ஆகும் அதாவது கோணம் மற்றும் இன்டன்சிட்டி இவற்றிற்கு இடையேயான அளவுகள் நாம் எடுத்துள்ளோம் நம் இப்பொழுது பிளவின் அகலத்தை ஒரு நகரும் நுண்ணோக்கி மூலம் கணக்கிடலாம் இது எதற்கு என்றால் விளிம்பு விளைவின் மூலம் கணக்கிட்ட அகலத்தை ஒப்பிடுவதற்கு நாம் நுண்ணோக்கி மூலம் அளவிடுகிறோம் அட்டவணையில் காட்டியபடி நாம் நுண்ணோக்கி வெர்னியர் அளவுகளையும் முதன்மை அளவீடுகளையும் இடது புறமிருந்து நகர்த்தி எடுத்துக் கொள்கிறோம் இந்த அளவு L என்று எடுத்துக் கொண்டோமானால் பிளவின் அகலம் இது நுண்ணோக்கி மூலம் நாம் கணக்கிட்ட மதிப்பாகும் நாம் விளிம்பு விளைவு சோதனை மூலம் ஏற்கனவே கணக்கிட்ட பிளவின் அகலத்தையும் இந்த அட்டவணையில் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டிற்கும் சராசரி எடுத்துக்கொள்ளலாம் பிழை கணக்கிடுதல் என்பது மிகவும் எளிதானதாகும் அதாவது asin Ɵ m λ இங்கு a என்பது R மைனஸ் L ஆகும் Sin Ɵ என்பது X X0 D ஆகும் இங்கே D என்பது பிளவுக்கும் திரைக்கும் இடைப்பட்ட தூரம் இப்பொழுது கீழ்க்கண்ட சமன்பாட்டை பாருங்கள் இங்கு m என்பது ஆர்டர் ஆகும் எங்கே பிழை என்பது D மற்றும் X X0 மதிப்புகளில் இருந்து நமக்கு வருகிறது இங்கு 2 ஏன் வருகிறது என்றால் படத்தில் காட்டியபடி இந்த இரண்டு பகுதிகளுக்குமான வித்தியாசமாகும் இப்பொழுது இந்த சோதனையை நான் உங்களுக்கு ஆய்வுகூடத்தில் விளக்க உள்ளேன் இதுதான் பிளவு ஆகும் இதை நீங்கள் பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் இதை நான் சுற்றி பிளவின் அகலத்தை மாற்றுகிறேன் நான் இப்பொழுது பிளவின் அகலத்தை அதிகரிக்கிறேன் இப்பொழுது நமக்கு பிளவின் அகலம் அதிகமாக உள்ளது இப்பொழுது பிளவின் அகலத்தை குறைக்கிறேன் இப்பொழுது இது பூஜ்யமாக உள்ளது இதைச் சுற்றி நான் பிளவின் அகலத்தை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வைக்க இயலும் இப்பொழுது இதே மாதிரியான பிளவு நான் இங்கே வைக்கிறேன் இதை ஒரு குறிப்பிட்ட அகலத்தில் நான் உபயோகப்படுத்த போகிறேன் இனிமேல் இந்த அகலத்தை மாற்றக்கூடாது இது ஒரு லேசர் ஒளி மூலம் ஆகும் இதனுடைய அலைநீளம் ஏற்கனவே கூறியபடி 632 8 நானோ மீட்டர் ஆகும் இப்பொழுது லேசர் ஒளிக்கற்றை ஆனது பிளவின் மேல் விழுகிறது இங்கே பாருங்கள் இதுதான் திரை இப்பொழுது நாம் விளிம்பு விளைவு அமைப்பை பார்க்கிறோம் இதுதான் மையமாகும் இதனுடைய இன்டன்சிட்டி மிக அதிகமாக உள்ளது நீங்கள் ஏற்கனவே படத்தில் பார்த்தபடி மைய மேக்ஸிமம் என்பது மிக அதிகமான இன்டன்சிட்டியை கொண்டுள்ளது இதற்கு அருகில் இருப்பது இரண்டாம் நிலை ஆகும் இந்த இரண்டிற்கும் இடையில் நமக்கு கிடைப்பது மினிமம் ஆகும் இப்பொழுது உங்களுக்கு மைய மேக்ஸிமம் கிடைக்கிறது இதுதான் முதலாம் ஆர்டர் ஆகும் இது இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர்நான்காம் ஆர்டர் என்று நமக்கு கிடைக்கிறது நாம் நிறைய ஆர்டர்களை பார்க்கிறோம் இது ஏனென்றால் நாம் லேசர் ஒளியை உபயோகப்படுத்துகிறோம் மற்ற ஒளியை உபயோகப்படுத்தினால் இவ்வாறு கிடைக்காது ஏனென்றால் லேசர் ஒளியின் இன்டன்சிட்டி மற்ற ஒளியை விட அதிகமாகும் இதே மாதிரி நமக்கு அடுத்த பக்கத்திலும் முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் என்று கிடைக்கிறது இப்பொழுது இந்த இரண்டிற்கும் நடுவில் ஒளியானது தெரிவதில்லை ஏனென்றால் அதுதான் விளிம்பு விளைவின் மினிமம் ஆகும் இதற்கான நிபந்தனை a sin Ɵ m λ இதை நாம் ஒரு ஒளி மின்கலத்தை உபயோகப்படுத்தி அளவிடலாம் மின்கலத்தை வெவ்வேறு இடத்தில் வைத்து அதனுடைய மின்னோட்டத்தை அல்லது மின்னழுத்தத்தை கணக்கிடலாம் இந்த மின்னோட்டம் என்பது ஒளியின் இன்டன்சிட்டிக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் இதுதான் மின்கலத்தின் தன்மையாகும் இந்த மையத்தை நான் X0 என்று எடுத்துக் கொள்கிறேன் இப்பொழுது இடது பக்கத்தின் கடைசி பகுதியில் இருந்து அளவுகள் எடுக்கலாம் அதாவது மின்கலத்தை கடைசி முனையில் வைத்து வலது புறமாக நகர்த்தி ஒவ்வொரு இடத்திலும் அளவுகளை குறித்துக்கொள்ள வேண்டும் பிறகு மின்கலத்தை வலது பக்கம் கடைசி பகுதியில் வைத்து இடதுபுறமாக நகர்த்தி அளவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் ஒளி மின்னோட்டத்தின் இன்டன்சிட்டி மற்றும் X X0 D அல்லது கோணம் Ɵ இவற்றிற்கிடையே ஒரு வரைபடம் வரைய வேண்டும் இங்கு D என்பது மாறாமல் இருக்கும் நாம் X மதிப்புகளை மாற்றி அளவுகள் எடுத்திருக்கிறோம் நான் ஏற்கனவே கூறியபடி Sin Ɵ m λ மேலும் Sin Ɵ X X0D ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் மதிப்பிற்கானதாகும் இங்கே m 1 எனில் Ɵ1 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் m 2 எனில் Ɵ 2 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நீங்கள் D மதிப்பை அதிகரித்தால் என்ன நிகழும் சமன்பாட்டில் உள்ள X X0D மதிப்பு குறையும் ஆனால் Ɵ மதிப்பை மாற்ற முடியாது ஏனென்றால் திரையின் இடத்தை நாம் மாற்றவில்லை கோணம் என்பது பிளவின் அகலம் மூலம் வரையறுக்கப்படுகிறது அதாவது D மதிப்பை அதிகரித்தால் X மதிப்பும் அதிகமாகிறது அதாவது இந்த முதலாம் ஆர்டர் அடுத்த பகுதிக்கு செல்கிறது இப்பொழுது பாருங்கள் நான் அதிகரிக்கிறேன் இதனால் இடைவெளியும் கூடுகிறது தூரத்தை குறைக்கிறேன் X மதிப்பும் குறைகிறது இது ஏனென்றால் கோண மதிப்பை நிலையானதாக வைக்க வேண்டியுள்ளது அதாவது கோணமானது a மதிப்பை சார்ந்ததாகும் இப்பொழுது a மதிப்பை குறைத்தால் கோண மதிப்பு அதிகமாகிறது அதாவது முதலாம் ஆர்டர் மையத்திலிருந்து நகர்கிறது இதை உங்களுக்கு இப்பொழுது காண்பிக்கிறேன் இப்பொழுது நான் அதிகரிக்கிறேன் நீங்கள் முதலாம் ஆர்டர் மினிமம் பார்க்கிறீர்கள் அது மைய மேக்சிம்மத்திற்கு அருகில் வருகிறது அனைத்து வகையான ஆர்டர்கள் மையத்தை நோக்கி வருகின்றன இந்த இந்த மைய மேக்சிமம் என்பது பிளவின் அகலத்தை பொருத்ததாகும் நான் இப்பொழுது குறைக்கிறேன் இப்பொழுது இவை மையத்திலிருந்து விலகிச் செல்கின்றன அதாவது ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு அகலத்திற்கு நிலையானதாக வைத்திருக்கிறேன் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட அகலத்தை வைத்தவுடன் நாம் அதை மாற்றக்கூடாது மேலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் குறிப்பிட்ட அகலம் இவற்றை மாற்றக்கூடாது நாம் இப்பொழுது விளிம்பு விளைவு அமைப்பின் இன்டன்சிட்டியை மின்கலத்தின் இடத்தைப் பொறுத்து கணக்கிடுகிறோம் இப்பொழுது நீங்கள் கோணத்தை அளவிட முடியும் நான் இப்பொழுது திரையை அகற்றுகிறேன் விளிம்பு விளைவின் அமைப்பு மின்கலத்தின் மீது விழுகிறது இப்பொழுது ஒளி மின்னோட்டம் ஒளி மின்னழுத்தம் கிடைக்கிறது இதை நாம் மல்டி மீட்டர் உதவிகொண்டு அள விடுகிறோம் நீங்கள் இதை பார்க்க முடியும் இப்பொழுது இதை நான் ஒளி விழுவதை துண்டித்தாள் எனக்கு மல்டி மீட்டர் பூஜ்ஜியம் என காட்ட வேண்டும் ஆனால் இங்கே அறையின் மற்ற விளக்குகளிலிருந்து ஒளியானது வருகிறது எனவே மின்கலத்தில் இருந்து மின்னோட்டம் வருகிறது அதனால் மல்டி மீட்டர் ரீடிங் காட்டுகிறது இப்பொழுது நாம் பார்ப்பது திருகு மானி ஆகும் நான் இந்த அளவுகோலை சுற்றுகிறேன் இதில் 100 அளவுகள் உள்ளன நான் இதை ஒரு சுற்று சுற்றினேன் என்றால் இது ஒரு மில்லி மீட்டர் நகர்கிறது அதனால் இதனுடைய மீச்சிற்றளவு 0 001 சென்டிமீட்டர் அல்லது 0 01 மில்லி மீட்டர் ஆகும் நீங்கள் இப்பொழுது இங்கே அளவு எடுக்க வேண்டும் நான் உங்களுக்கு இப்பொழுது காண்பிக்கிறேன் இப்பொழுது இந்த இடதுபுற கடைசியிலிருந்து அளவு எடுக்கலாம் நமக்கு இப்பொழுது மைய மேக்ஸிமம் கிடைக்கும் நமக்கு இப்பொழுது மல்டி மீட்டர் ரீடிங் 193 என்று கிடைக்கிறது இப்பொழுது அளவுகள் மாறுகின்றன இது ஏனென்றால் மற்ற விளக்குகளில் இருந்து ஒளியானது வருகிறது இப்பொழுது நமக்கு 192 என்று கிடைக்கிறது நான் இதை சுற்றி இன்டன்சிட்டியை மாற்றுகிறேன் இதனால் மைய மேக்ஸிமம் முதல் மினிமம் நோக்கி நகர்கிறது இப்பொழுது பாருங்கள் அளவுகள் மாறுகின்றன ஒவ்வொரு இடத்திற்குத் தகுந்தபடி அளவுகள் மாறுகின்றன நீங்கள் இதை குறித்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நான் இதை குறித்துக் கொள்ளவில்லை உங்களுக்கு அளவுகள் எவ்வாறு மாறுகிறது என்பதை காண்பிக்கிறேன் இப்பொழுது நமக்கு மினிமம் கிடைக்க வேண்டும் ஆனால் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது இது ஏனென்றால் கேமிராவின் ஒளியானது இதன் மேல் விழுகிறது இவ்வாறாக நீங்கள் ஒளி மின்னோட்டத்தை குறித்துக்கொள்ள வேண்டும் ஒளி மின்னோட்டமானது ஒளியின் இன்டன் சிட்டியை பொருத்ததாகும் நாம் இப்பொழுது என்ன செய்யலாம் இந்த பிளவை நான் இப்பொழுது இங்கே வைக்கிறேன் இந்த நகரும் நுண்ணோக்கியை உபயோகப்படுத்தலாம் இப்பொழுது இவை இரண்டின் உயரத்தையும் ஒரே மாதிரியாக இருக்கும் படி சரி செய்வோம் இப்பொழுது இந்த விளக்கை எரியவிட்டு இதன் வழியாக பிளவை பார்க்கலாம் நான் இங்கே வேறொரு பிளவை எடுத்திருக்கிறேன் நான் இப்பொழுது இந்த கிடைமட்ட அளவுகோலை உபயோகப் படுத்துகிறேன் இப்பொழுது இந்த குறுக்கு வயரில் இடதுபக்க முனையை வைக்கிறேன் பிறகு வெர்னியர் அளவை எடுத்துக் கொள்ளலாம் இதில் 50 அளவுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதில் அளவு எடுப்பது எப்படி என்று ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம் இப்பொழுது குறுக்கு வயரை இடதுபுறமாக வைத்து பின் வலது புறம் நகர்த்தி பிளவின் அகலத்தை கணக்கிடலாம் இதன் மூலமாக கோணமானது X X0D என்பதாகும் நாம் வரைபடம் மூலமாக முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் இன்று அனைத்து ஆர்டர்களுக்கும் கோண மதிப்பை கண்டுபிடித்து a sin Ɵ m λ என்ற சமன்பாட்டின் மூலமாக நாம் பிளவின் அகலம் a மதிப்பை கணக்கிட முடியும் இங்கு m மதிப்பு அலைநீளம் 632 8 நமக்குத் தெரியும் நீங்கள் பல அளவுகள் எடுத்து அவற்றிற்கான சராசரி எடுக்க வேண்டும் நான் உங்களுக்கு அளவு எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பது பற்றி விளக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் நான் உங்களுக்கு விளிம்பு விளைவின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்றும் காட்டியிருக்கிறேன் ஆனால் அளவுகள் நான் எடுக்கவில்லை ஏனென்றால் அதற்கு நிறைய நேரம் ஆகும் ஆனால் உங்களுக்கு எவ்வாறு அளவெடுக்க வேண்டும் என்று விளக்கியுள்ளேன் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்